சாம்ப்லிங்க் முறையைப் பற்றி விவாதிப்போம் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங் செய்வதற்கு ஒருவர் வோல்டேஜ் சாம்ப்லிங்க் அல்லது கரண்ட் சாம்ப்லிங்க் ஐ கூட செய்யலாம் ரெஃபரன்ஸ் செல் முறையைப் பொறுத்தவரை ரெஃபரன்ஸ் செல் பயன்படுத்த வேண்டும் மற்றும் இது ஓபன் சர்க்யூட் ஆகவோ அல்லது ஷார்ட் சர்க்யூட் ஆகவோ இருக்கலாம் மற்றும் இது ImISC கான்ஸ்டன்ட் ஆக இருப்பதையோ அல்லது vmvoc கான்ஸ்டன்ட் ஆக இருப்பதையோ பொறுத்து உள்ளதா என்பதை ஒருவர் கவனிக்க வேண்டும் ரெஃபரன்ஸ் செல்லில் இது உண்மையான PV வரிசையை குறிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அரே பெரியது மற்றும் இது ஒரு பெரிய அளவிலான ரியல் எஸ்டேட் பகுதியை உள்ளடக்கியது மற்றும் ரெஃபரன்ஸ் செல் உண்மையில் முழு அரேயையும் குறிக்கவில்லை எனவே பக்கத்து கட்டிடம் காரணமாக பாதி நிழல் இருக்கும் போதும் பக்கத்தில் உள்ள மரங்கள் காரணமாக விழும் நிழலாலும் ரெஃபரன்ஸ் செல் கொடுக்கும் வோல்டேஜ் உண்மையில் உண்மையான PV வரிசை அல்லது PVதொகுதிகளிலிருந்து பெறப்பட்டதாக கருதப்படும் வோல்டேஜ் ஐ பிரதிபலிக்காது கரண்ட் ஸ்கேலிங் முறையிலும் இவ்வாறுதான் இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த ரெஃபரன்ஸ் செல்லை நாம் அகற்ற முடியுமா பின்னர் ஒரு சிக்னலை பெற முடியுமா அல்லது லோடுக்கு பவரை வழங்கும் PV அரே உடைய voc ஐ குறிக்கக்கூடிய சிக்னலை பெற முடியுமா நீங்கள் அதை செய்ய முடியுமானால் நாம் மிகவும் துல்லியமான MPPT வழிமுறைக்கு ஒரு படி நெருக்கமாக இருக்கிறோம் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கை செய்ய இந்த சாம்ப்லிங்க் முறை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை இப்போது பார்ப்போம் PV பேனல் ஒரு DC DC கன்வெர்ட்டர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் DC DC கன்வெர்ட்டரின் அவுட்புட் R0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இதற்கு இடையில் ஒரு சுவிட்ச் உள்ளது அதற்கு முன் இந்த பஃப்பர் கெப்பாசிட்டர் வைப்போம் சுவிட்சின் பெயர் S ஆகும் மேலும் அதற்கு இரண்டு த்ரோ உள்ளன மேலும் அந்த சுவிட்சின் வகையானது சிங்கிள்போல் டபுள் த்ரோத்ரோA மற்றும் B S த்ரோ B உடன் இணைக்கப்படும்போது PV பேனல் DC DC கன்வெர்ட்டரின் வழியாக லோடுக்கு பவரை கொடுக்கும்போதும் இது நார்மல் ஆப்பரேட்டிங் கண்டிஷனில் இருக்கும் சுவிட்ச் S A உடன் இணைக்கப்படும்போது B திறந்திருக்கும் மற்றும் இந்த பஃப்பர் கெப்பாசிட்டரில் என்ன எனர்ஜி வழங்கப்பட்டாலும் அது லோடை இயக்கும் இதற்கு இடையே ஒரு சென்ஸ் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது இது உயர் மதிப்பு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் க்கு இடையேயான வோல்டேஜ் பேனலின் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் க்கு தோராயமாக சமமாக இருக்கும் இது சாம்பிள் ஆக மற்றும் ஓபன் சர்க்யூட் மதிப்பாக எடுக்கப்பட இதுதான் சரியான நேரமாகும் எனவே துல்லியமாக இந்த சாம்ப்லிங்க் முறையில் நாம் என்ன செய்யலாம் இந்த ரெசிஸ்டர் ஐ Rsa என்று அழைப்போம் சுவிட்ச் இணைக்கப்படாவிட்டால் இந்த பொட்டன்ஷியல் ஐ நாம் சாம்பிள் செய்வோம் இங்கே அது B உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த பொட்டன்ஷியல் 0 ஆக இருக்கும் இந்த சுவிட்ச் A உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது voc மதிப்பாக இருக்கும் ஒரு சாம்பிள் மற்றும் ஹோல்டு சர்க்யூட் ஐ இணைப்போம் ஒரு சாம்பிள் மற்றும் ஹோல்டு சர்க்யூட் இன் அவுட்புட் ஆனது voc ஆக இருக்கும் நீங்கள் எங்கு vT ஐ பெறுவீர்கள் இந்த பஃப்பர் கெப்பாசிட்டருக்கு இடையேயான வோல்டேஜ் உண்மையான அரேயை வழங்கும் ஆகவே அது மற்றொரு சாம்பிள் மற்றும் ஹோல்டு வழியாகவும் செல்லலாம் நாம் அரேயில் எதிர்பார்க்கப்படும் டெர்மினல் வோல்டேஜ் vT கிடைக்கும் இப்போது இந்த சுவிட்ச் B எப்போது A உடன் இணைக்கப்படும் அது எப்போது எவ்வளவு காலம் B உடன் இணைக்கப்படும் ஒரு டைம் ஆக்சிஸ் T ஐ வரைவோம் ஒரு ரெக்டேங்க்ங்குளர் பல்சை வைக்கிறேன் இந்த பல்ஸ் இன் போது இந்த சுவிட்ச் இயக்கப்பட்டு A உடன் இணைக்கப்படும் எனவே இந்த நேரத்தில் இந்த vocக்கான சாம்பிள் மற்றும் ஹோல்டு சர்க்யூட் செயல்படுத்தக்கூடியது மற்றும் பயனுள்ளது குறிப்பிட்ட நேரம் முடிந்ததும் அடுத்த முறை நீங்கள் அதை மீண்டும் ஒரு முறை செய்யவும் மேலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே S உடன் A இணைக்கப்படும்போது ஃசேடட் பல்ஸ் டுயூரேஷன் கிடைக்கும் சாம்பிள் voc மிகவும் சிறியது இதனால் இங்கு போதுமான சார்ஜ் உள்ளது மற்றும் லோடு B இல் PV பேனல் துண்டிக்கப்படுவதை இழக்காது எனவே பொதுவாக இது ஒரு மைக்ரோ வினாடி அல்லது பத்து மைக்ரோ விநாடிகளின் வரிசையின் கால அளவைக் கொண்டுள்ளது மேலும் இந்த காலஅளவு பெரும்பான்மையான காலம் S உடன் B இணைக்கப்படும்போது மிகப் பெரியது இது ஆர்டர் ஆஃப் செகண்ட்ஸ் ஆகும் எனவே இது பிரிவுகளின் வரிசையாக இருக்கும் எனவே இந்த சுவிட்ச் டியூட்டி சைக்கிள் ds ஆல் கட்டுப்படுத்த படுவதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் இந்த ds ஒரு மைக்ரோ விநாடி ஒரு விநாடி அதாவது 10 6 ஆகும் எனவே இது மிக மிகச் சிறிய டியூட்டி சைக்கிள் எனவே voc மதிப்பைப் பெறுவோம் பின்னர் ஒரு ADC வழியாகச் சென்றால் அதை டிஜிட்டல் டொமைன் க்குள் எடுக்கலாம் மற்றும் பஃப்பர் கெப்பாசிட்டர் இங்கே இருப்பதால் S உடன் B இணைக்கப்படாத இந்த மிகச் சிறிய காலகட்டத்தில் பஃப்பர் கெப்பாசிட்டர் லோடுக்கு சப்ளை வழங்கும் இப்போது இது வோல்டேஜ் சாம்ப்லிங்க் முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே voc மற்றும் vT சாம்பிள் செய்யப்பட்டவுடன் அடிப்படையில் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கை அடைவதற்கான கண்ட்ரோல் பிளாக் டயக்ராம் ரெஃபரன்ஸ் செல் வோல்டேஜ் ஸ்கேலிங் முறையில் நாம் விவாதித்ததைப் போலவே இருக்கும் கரண்ட் சாம்ப்லிங்க் ஐ பார்ப்போம் எனவே வோல்டேஜ் சாம்ப்லிங்க் போலவே நமக்கு DC DC கன்வெர்ட்டர் உடன் இணைக்கப்பட்ட PV பேனல் பஃப்பர் கெப்பாசிட்டர் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட லோடு மற்றும் சுவிட்ச் ஆகியவை தேவை இப்போது இந்த சுவிட்ச் A உடன் இணைக்கப்படும்போது நாம் ஒரு ரெசிஸ்டர் resistorஐ பயன்படுத்தாமல் ஷார்ட் சர்க்யூட டை செய்துள்ளோம் எனவே S உடன் A இணைக்கப்படும் போது பேனல் ஷார்ட் சர்க்யூட் ஆகிவிடுகிறது எனவே எந்த கரண்டை அளவிட்டாலும் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான் தரப்படும் ஆகவேசாம்பிள் மற்றும் ஹோல்டு வழியாக செல்லும் கரண்டை ஒரு ஹால் சென்சார் மூலமாக அளவிடுகிறேன் மேலும் அங்கு நான் பெறும் மதிப்பு ISC அந்த நேரத்தில் இன்சுலேஷன் எதுவாக இருந்தாலும் இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகும் இப்போது நீங்கள் டைம் பேனல் கரண்டை பெற வேண்டுமானால் நான் இங்கே அதை சென்ஸ் செய்து அவரேஜ் ஆக கடந்து செல்ல முடியும் மேலும் நான் iT ஐ பெறுகிறேன் நீங்கள் இதே போல் பார்த்தால் கரண்ட் சாம்பிளிங் முறைக்கும் பயன்படுத்தலாம் எனவே ஒரு மைக்ரோ விநாடிக்கு S ஐ A உடன் இணைத்தால் ஒரு மைக்ரோ விநாடிக்கு PV பேனல் ஷார்ட் சர்க்யூட் ஆகி சாம்பிள் மற்றும் ஹோல்டில் அளவிடப்படும் கரண்ட் இன் மதிப்பு ISC ஆகும் பின்னர் அது விடுவிக்கப்பட்டு லோடு டன் இணைத்தால் பெரும்பாலான நேரங்களில் இங்கு பாயும் கரண்ட் iT ஆக இருக்கும் அதற்காக ஒரு மைக்ரோ வினாடிக்கு இந்த சர்க்யூட்டின் மூலம் கைப்பற்றப்படுவது ISC ஆகவே நீங்கள் அதை அவரேஜ் ஆக கடக்கும்போது அந்த ஒரு மைக்ரோ விநாடிக்கு இயற்கைக்கு மாறான ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இதன் மூலம் பாயும் எனவே நீங்கள் திறம்பட பெறுவீர்கள் ஏனெனில் இங்கு சுழற்சி மிகவும் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் திறம்பட IT யைப் பெறுவீர்கள் ஏனென்றால் இங்கு பெரும்பாலான நேரம் பாயும் IT ஆனது அவரேஜ் ஆக இருக்கும் எனவே இது கரண்ட் சாம்பிளிங் முறை என்று அழைக்கப்படுகிறது ஆகவே நீங்கள் கரண்டை சாம்பிள் செய்தவுடன் பிளாக் ஸ்கீம் என்பது ரெஃபரன்ஸ் செல்லில் நாம் விவாதித்தது போன்று முக்கியமான ஒன்றாகிவிடும் இது தவிரISC என்பது சாம்பிள் மற்றும் ஹோல்டில் இருந்து பெறப்பட்டது இது வெகுநேரம் இருக்காது iT இங்கே மற்றொரு பிளாக் அதாவது அவரேஜர் பிளாக்கில் இருந்து மீண்டும் வருகிறது எனவே iT இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் ISC இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தோராயமாக Im அளவிடப்படுகிறது பின்னர் மேக்ஸிமம் பவர்பாயின்ட் ட்ராக்கிங் கண்ட்ரோல் அல்காரிதத்தின் செயல்பாடு ரெஃபரன்ஸ் செல் கரண்ட் சாம்பிளிங் முறையில் நாம் விவாதித்ததைப் போலவே ஒரே மாதிரியாக இருக்கும்